ஆகவே இது என்னுடைய டெஸ்டிங் பங்க்ஷன் நான் இங்கு பெற்ற சமன்பாட்டில் இருந்து இப்போது தொடங்குவோம் எனவே என்னுடைய பங்க்ஷன் என்னவாக இருக்கப்போகிறது அது ஒமேகாவில் அமையும் இந்த டேர்ம் இடதுபுறத்தில் அமையப்போகிறது இங்கு T என்பது முழுமையான அமைப்பாக உள்ளது இங்கு முதல் விஷயம் நாம் பார்க்க வேண்டியது இரண்டு எலிமெண்ட்டுகளில் இன்டெக்ரல் செய்யவேண்டும் நாம் இன்டெக்ரல்களை a மற்றும் b என்று இரண்டாக உடைக்க போகிறோம் ஏனென்றால் இந்த T ஆனது இரண்டிலுமே 0 அற்ற மதிப்பை கொண்டுள்ளது எனவே நான் இதை பின்வருமாறு எழுதிக் கொள்கிறேன் இதுவரை நான் ஐ என்றே எடுத்துக்கொண்டோம் இப்போது நாம் அடிப்படை பங்ஷனில் இந்த ஐ சப்ஸ்டிட்யூட் செய்ய வேண்டும் எனவே அடிப்படை பங்ஷனில் எவ்வாறு அமைந்திருக்கும் முக்கோணத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் என்பது மற்றும் அன்னோன் U க்களின் நேர்கோட்டு ஒருங்கிணைப்பாக இருக்கும் எனவே இதை என்று எழுதலாம் இதை என்று நான் எழுதினால் குளோபல் அமைப்புகளை மட்டும் குறிப்பிட்டு இருக்கிறேன் ஏனென்றால் இது என்ன எலிமெண்ட் என்று தெரிந்து கொள்ளும்படி சப்ஸ்கிரிப்ட் மற்றும் சூப்பர்ஸ்கிரிப்ட் இதில் இல்லை இதை இப்போது விரிவு படுத்துகிறோம் ஒவ்வொன்றாக எடுத்துக் கொள்வோம் எனவே முதல் இன்டெக்ரல் 'a'ல் அமைய இருக்கிறது எனவே என்பது 'a'ல் மூன்று அடிப்படை லோக்கல் பங்ஷனில் டேர்ம்களாக அமைக்கப்பட உள்ளது எனவே முதல் டேர்மை குளோபல் U க்களில் அமைக்கிறோம் எனவே நாம் குளோபல் U க்களில் சமன்பாட்டை அமைக்க விரும்புகிறோம் பின்பு அதை சால்வ் செய்ய இருக்கிறோம் ஆகவே முதல் டேர்ம் என்னவாக இருக்கும் எலிமெண்ட் a யில் எத்தனை U க்கள் செயல்பட போகின்றன மாணவர் U4 U4 மற்றும் மாணவர் U2 எலிமெண்ட் 'a'யில் இவை ஆகையால் குளோபல்நோடுகள் இது எட்ஜை அடிப்படையாகக் கொண்டது ஆகவே நாம் குளோபல் நோடுகள் என்று சொல்லக்கூடாது நாம் குளோபல் எட்ஜுகளைப் பற்றி பேசுகிறோம் இவை எட்ஜுகள் எனவே இங்கு அன்னோன் என்பவை U1 எட்ஜுகளின் வழியாக ஃபீல்டில் உள்ள தொடுகோட்டு கூறுகள் ஆகும் மாணவர் U4 U4 மற்றும் U5 U5 பொதுவானது எலிமெண்ட் a மற்றும் b க்கு பொதுவானது மாணவர்U3 இந்த சமன்பாட்டின் ஒவ்வொரு எலிமெண்ட்டிலும் இருக்கப் போகும் U க்கள் என்பவை U3U2U5 ஆகும் எனவே நான் எலிமெண்ட் aயில் இன்டெக்ரேட் செய்கிறோம் எனவே இதில் முதலில் நாம் பார்க்கப்போவது U1 ஐ கொண்ட டேர்ம் அடுத்ததாக நான் என்ன எழுத வேண்டும் நான் இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ளவற்றை முழுமையாக முடிக்க வேண்டும் எனவே இந்த டேர்முக்கு உரிய சரியான டெஸ்டிங் பங்க்ஷன் என்பது எது மாணவர் ஆம் இரண்டு இது எந்த எலிமெண்ட் a அல்லது b மாணவர்T2a T2a நாம் இப்போது இந்த r என்பதை மறந்து விடலாம் இது ஒவ்வொரு இடத்திலும் வந்து கொண்டிருக்கிறது எந்த டேர்ம் இப்போது நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் T2a என்பதை அதற்கு பின்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் இதன்படி ஐ நீட்டிக்க வேண்டும் T2a என்பது அடிப்படை பங்க்ஷன் ஆரம்பத்தில் நாம் காட்டிய சேப் ஃபங்ஷன் ஐ இப்போது நினைவில் கொள்ளுங்கள் அடிப்படை பங்க்ஷனை நீங்கள் திரும்பவும் இப்போது பார்க்க விரும்புகிறீர்களா மாணவர் இல்லை நன்று ஆகையால் இங்கு என்ன வரவேண்டும் மாணவர் ஆகவே ஒரு ஒற்றை வடிவமைப்புக்கு ஒற்றை அடிப்படை பங்க்ஷன் இருக்கும் a இல் கொடுக்கப்பட்டுள்ள எட்ஜில் எலிமெண்ட் aக்குள் ஒரு தனித்த அடிப்படை பங்க்ஷன் உள்ளது நாம் எலிமெண்ட் a க்குள் இருக்கிறோம் எலிமெண்ட் a உடன் U1 ஐயும் பெற்றுள்ளது எட்ஜ் எண் என்பதை ஞாபகப்படுத்துங்கள் எனவே ன் லோக்கல் எட்ஜ் எண் 1 பச்சை நிறத்தில் உள்ளது இவற்றில் மூன்று அமைப்புகள் உள்ளன நான் இங்கே U1ஐ கொண்டுள்ள போது எந்த அடிப்படை பங்க்ஷன் அதற்கு பொருத்தமானதாக இருக்கும் மாணவர் இங்கே உங்களுக்கு மூன்று தேர்வுகள் உள்ளன 0 1 2 இந்த மூன்றில் எதுவாக இருக்கும் எனவே இது 1 என்ன எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அந்த டெஸ்டிங் பங்க்ஷன் மட்டுமே U1ஐ பெற முடியும் எனவே நாம் இவ்வாறு எழுதலாம் எலிமெண்ட் aல் H இவ்வாறாக எழுதப்படுகிறது பிளஸ் என்பது என்ன மாணவர் 0 ஜீரோ பிளஸ் b யில் இது அதற்கு சமமாக இருக்கும் எனவே நாம் இவ்வாறு ஆரம்பிக்கலாம் உண்மையில் நான் திரும்பவும் இதை எழுதுகிறேன் இதை திரும்பவும் கவனமாக எழுதுவோம் நாம் அனைத்தையும் ஒவ்வொன்றாக லோக்கல் எட்ஜில் எழுதுகிறோம் எனவே லோக்கல் எட்ஜுகள் மிக எளிமையானவை இது லோக்கல் எட்ஜுகள் அதேபோன்று இது ஆக இருக்கும் மாணவர் 2 இரண்டு என்பது சரி இது லோக்கல் டேர்மில் உள்ளது இப்பொழுது b எழுத விரும்பினால் நான் லோக்கல் U களைகுளோபல் U களாக மாற்ற விரும்புகிறேன் ஆகையால் நான் முதலாவதாக என்ன எழுத வேண்டும் ஐ என்று எழுத முடியும் இரண்டாவதாக என்பதில் இதற்கு உரிய U இங்கே எது மாணவர் 4 அடுத்ததாக கடைசியில் என்பது சரியானது இது 'a' எலிமெண்ட்டிலிருந்து எந்த திசையை நோக்கி உள்ளது மாணவர் 2 ல் இருந்து 4 இரண்டிலிருந்து 4 என்பது சரி இங்கே 1's l உள்ளன எவ்வாறு 0 காணப்படுகிறது என்று பார்க்கலாம் இங்கே ஒரு சிறிய தவறு உள்ளது மேலும் இங்குள்ள செயல்முறை சிறிய எண்ணிலிருந்து பெரிய எண்ணுக்கு நம்பர் கொடுக்கப்படவேண்டும் மாணவர் உள்புறத்தில் நாம் 0 விலிருந்து 2 க்கு செல்கிறோம் நாம் சிறிய லோக்கல் நோடு எண்ணிலிருந்து பெரிய லோக்கல் நோடு எண்ணுக்கு செல்கிறோம் எனவே இவை தான் அந்த செயல் முறைகள் இப்போது அந்த செயல்முறை என்ன மாணவர் செயல்முறையை உபயோகப்படுத்திய பின் அது லோக்கல் மற்றும் குளோபல் இரண்டுக்குமானதா சார் நான் செயல்முறையை பற்றி அனுமானம் செய்கிறோம் மாணவர் நீங்கள் அனுமானம் செய்யும் செயல்முறை இரண்டுக்கும் அதாவது லோக்கல் மற்றும் குளோபல் இரண்டுக்கும் ஆனது என்று நினைக்கிறேன் இது நமது சாய்ஸ் மட்டுமே மாணவர் நாம் இதை மாற்ற முடியுமா நாம் இதை பின்பு மாற்றிக் கொள்ளலாம் மாணவர் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் செய்கிறோமா இதே மாதிரி தான் செய்கிறோம் எனவே குளோபல் எட்ஜ் எண் ஐந்து என்பது 2 லிருந்து 4 இருக்கும் திசைக்கு செல்கிறது எனவே இதன் திசை இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது இவ்வாறு சிறியதில் இருந்து பெரியதாக குறிப்பிட்ட U5 சரியானதாக உள்ளதா மாணவர் இப்போது இல்லை ஆம் இப்போது அது மாறி உள்ளது மாணவர் இரண்டிலிருந்து 0 வுக்கு மாறி உள்ளது ஆம் சரிதான் நாம் இப்போது நம்முடைய ஒரிஜினல் செயல்முறைக்கு செல்வோம் அதை நாம் சைக்ளிக் முறையில் செய்தோம் இதுதான் நாம் முன்பு பெற்றதாகும் இந்த செயல்முறையை நாம் திரும்பத் திரும்ப உபயோகித்து உள்ளோம் லோக்கல் எட்ஜ் செயல்முறை சைக்ளிக் முறையில் நாம் எடுத்துக் கொண்டோம் ஆனால் எனது குளோபல் செயல்முறை சிறிய நோடிலிருந்து அதிலிருந்து பெரிய நோடுக்கு எடுத்துக் கொண்டோம் எனவே குளோபல் எட்ஜ் 5ன் திசையானது 2 லிருந்து நான்கிற்கு செல்கிறது மாணவர் இது பிளஸ் எலிமெண்ட் b யில்U0b இவ்வாறாக மாறுகிறது இங்கே எனக்கு U5 கிடைக்குமா மாணவர் U5 ஏனெனில் லோக்கல் U க்கள் மற்றும் குளோபல் U க்கள் இவை இரண்டும் இணைக்கப்பட வேண்டும் மாணவர் U4 இங்கு சைன் மாறுகிறது குளோபல் திசை எதிர் திசையில் உள்ளது நாம்U4 பற்றி பார்க்கலாம் மாணவர் ஓகே சார் சரியாக கூறினீர்கள் இங்கே U4 மைனஸ் சைன் கிடைக்க வேண்டும் மற்றவை எல்லாம் சரியாக உள்ளதா மாணவர் இல்லை இல்லை டெஸ்டிங் பங்க்ஷன் எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்க வேண்டும் மாணவர் அதற்கான காரணம் என்ன நாம் சமன்பாடுகளின் தொகுப்பை ஆரம்பிக்கும்போது Hல் சப்ஸ்டிட்யூட் செய்பவை மிகத்தெளிவாக இருக்க வேண்டும் U க்கள் உபயோகிக்கும்போது சைன் சரியாக உள்ளதா என்று நாம் மிகவும் கவனமாக செயல் முறையை மேற்கொள்ள வேண்டும் ஆகையால் U4 எதிர்த்திசையில் உள்ளது நான் இப்போது லோக்கல் எட்ஜ் மற்றும் குளோபல் எட்ஜ் ஆகியவற்றை ஒப்பீடு செய்கிறேன் அவை ஒரே திசையை நோக்கி இருக்கின்றன எலிமெண்ட் 'a' இல் U1 சரியாக உள்ளது U4ல் ஒரு மைனஸ் சைன் உள்ளது U5 அதே திசையில் உள்ளது நாம் எலிமெண்ட் b யை பார்க்கும்போது 2 மற்றும் 0 ஒரே திசையில் உள்ளன மேலும் 3 மற்றும் 1 ஒரே திசையில் உள்ளன ஐந்து என்பது எதிர்த்திசையில் உள்ளது எனவே அதற்கு மைனஸ் சைன் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஆனால் மைனஸ் சைனை விட்டு விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த செயல்முறையை அனுமானம் செய்தாலும் மைனஸ் சைனை பிக்ஸ் செய்ய வேண்டும் இந்த மைனஸ் சைனை விட்டுவிடக்கூடாது மாணவர் நம்பரிங் மாற்றமடைகிறது நம்பரிங் மாற்றமடைகிறது என்பது சரி எலிமெண்ட் 'a'யில் இடது புறத்தில் வரும் முதல் டேர்ம் U1Φ எனவே இது சரியானது நாம் பின்வருமாறு சமன்பாட்டை எழுதுகிறோம் ஏனென்றால் இது டெஸ்டிங் பங்க்ஷன் என்பது இங்கு வரக்கூடிய முதலாவது டேர்ம் அடுத்து வரக்கூடிய டேர்ம் என்னவாக இருக்கும் மாணவர் இவை அனைத்தும் b யா நான் 'a' ஐ இன்னும் முடிக்கவில்லை மாணவர் − U4 U4Φ T2a சமமாக உள்ளது மேலும் நான் என்ன பெற்றிருக்கிறேன் மாணவர்T 0 T0 ரொம்பவும் சரியான பதில் வேறு என்ன இங்கு உள்ளது மாணவர் பிளஸ் U5T2a இது என்னவாக இருக்கும் மாணவர் T2a இங்குள்ள T2a ன் முதல் டேர்மை அதை நான் டெஸ்டிங் பங்ஷனில் உபயோகப்படுத்தி உள்ளேன் இங்கு உள்ள இரண்டாவது டேர்ம் எலிமெண்ட் a இல் உள்ள 0 அதனால்தான் இதை நான் பங்கீடு செய்யவில்லை இப்போது நாம் எலிமெண்ட் b ல் இன்டெக்ரல் செய்கிறோம் இதில் முதலாம் வேறியபில் என்னவாக இருக்கும் மாணவர் U2 U2 இதில் டெஸ்டிங் பங்க்ஷன் என்னவாக இப்போது இருக்கும் மாணவர் T2b T2b அடுத்ததாக என்ன இருக்கும் மாணவர் T0b T2b பிளஸ் அடுத்த டேர்ம் என்ன மாணவர் U3 சமன்பாட்டின் இடதுபுறம் இவ்வாறு முழுமை ஆக்கப்படுகிறது இடதுபுறத்தில் இவ்வாறானதொரு சமன்பாட்டை நாம் பெறுகிறோம் இதில் எத்தனை வேறியபில்கள் உள்ளன மாணவர் 5 5 வேறியபில்கள் என்பது சரியான விடை இது ஒரு எலிமெண்ட்டில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு எட்ஜ் 5 எடுத்துக்கொண்டால் எட்ஜ் எண் 5 என்பது 2 எலிமெண்ட்டுகளுக்கும் பொதுவானதாக உள்ளது ஒருவேளை நான் குளோபல் எட்ஜ் எண் 1 ஐ எடுத்துக்கொண்டால் எத்தனை வேறியபில்கள் இருக்கும் என்னென்ன வேறியபில்கள் தோன்றுகின்றன குளோபல் எட்ஜ் எண் 1ஐ எடுக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அனைத்து வேறியபில்களும் என்னென்ன மாணவர்U1 மாணவர் U4 U4 U5 ஆனால் U0 என்பது இருக்காது மாணவர் எட்ஜுகள் ஓகே நான் இப்போது எட்ஜுகளை பார்க்கலாம் எனவே இரண்டு எலிமெண்ட்டுகளில் ஒரு எட்ஜ் பங்கீடு செய்யக்கூடிய அதிகபட்ச அளவு இதுவே ஆகும் அதில் அதிகபட்சமாக பூஜ்ஜியமற்ற உள்ளீடுகளைக் கொண்ட எந்த சமன்பாடாக இருந்தாலும் அது பத்தாயிரம் எலிமெண்ட்டுகளைக் கொண்டிருந்தாலும் எட்ஜை பங்கீடு செய்யும் எலிமெண்ட்டுகள் எப்போதும் இரண்டாகவே இருக்கும் எனவே ஒரு சமன்பாட்டில் தோன்றக்கூடிய அதிகபட்ச வேறியபில்கள் 5 என்பது உறுதியாகிறது ஒரு வேறியபில் பொதுவானதாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இரண்டு வீதமாக மொத்தமாக ஐந்து கிடைக்கும் எனவே ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் இன் பேண்ட் வித் எப்போதும் 5 என்பதைத் தாண்டி இருக்காது மில்லியன் எலிமெண்ட்டுகள் இருந்தாலும் ஒரு எட்ஜை அடிப்படையாகக்கொண்ட FEMல் காணப்படக்கூடிய சமன்பாடுகள் மொத்தம் 5 ஆகத்தான் இருக்கும் பவுண்டரி எட்ஜுகளின் விளிம்பில் எனக்கு கிடைக்கக்கூடிய சமன்பாடுகள் எத்தனை ஆக இருக்கும் மூன்றாக இருக்கும் ஆகவே ஸ்பேர்ஸ் மேட்ரிக்ஸ் இன் பேண்ட்வித் மெஷ் அளவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்போதும் ஐந்தை தாண்டாது இது தான் FEM க்கு உரிய ஒரு சிறப்பியல்பு ஆகும் ஆகையால் இதை சற்று நமக்கு சாதகமாக எழுதிக் கொள்ளலாம் அதன் மூலமாக நாம் எளிதாக கோடிங்கை செய்யலாம் எனவே நான் Ax b என்ற வடிவத்துக்கு இதை மாற்ற முயற்சிக்கிறேன் இப்போது ஒரே ஒரு சமன்பாட்டை மட்டும் எழுத முயற்சிக்கிறேன் நான் U1ன்னை எழுத இருக்கிறேன் இந்த சமன்பாட்டில் ஐந்து U க்கள் உள்ளன அவற்றுக்குரிய 'a' க்களையும் நான் எழுத வேண்டியுள்ளது நான் இப்போது எழுதப் போவது முதலாவது டேர்ம் ஆகும் இப்போது நீங்கள் U1 டேர்மை பார்க்கலாம் இங்கு ஒரே ஒரு U1 டேர்ம் மட்டுமே உள்ளது இந்த இன்டெக்ரல் a ன் மேல் செய்யப்படுகிறது இவை எவை எவை க்கான இணைப்பு என்பதை காட்டுகிறது இங்கு இரண்டு உள்ளது மேலும் இங்கே ஒன்று உள்ளது எனவே நான் இதை 21 என்று எழுதுகிறேன் இதன் அர்த்தம் என்ன இதில் சூப்பர் ஸ்கிரிப்ட் என்பது எலிமெண்ட்டை குறிக்கிறது அந்த எலிமெண்ட்டில் நீங்கள் லோக்கல் அடிப்படை சமன்பாடு 1 மற்றும் லோக்கல் அடிப்படை சமன்பாடு 2 ஆகியவற்றுக்கு டாட் ப்ராடக்ட் செய்கிறீர்கள் எனவே இதுதான் அதற்குரிய அர்த்தம் அதன்பிறகு U2 வருகிறது U2 டேர்ம் என்பது Aயில் இருந்து வருகிறது இதை நான் b யில் இன்டெக்ரல் ஆக எழுத போகிறேன் மேலும் இது 10 அதன் பிறகு வருவது U3 அது Ab ஆக இருக்க போகிறது அதற்கு அடுத்து வருவது 21 U4 இங்கு எப்படி இருக்கும் மாணவர் மைனஸ் − Ab நான் இவற்றுக்கிடையே கமா சேர்ப்பது இவை இரண்டும் இணையாமல் இருப்பதற்காக அடுத்ததாக U5 இவ்வாறாக எழுத முடியும் − Ab 22 மாணவர் இது லோக்கல் டைமென்ஷன் என்பது சரியா இரண்டும் லோக்கல் ஏனென்றால் நான் 0 2 1 அல்லது 0 1 அல்லது2 என்பதை லோக்கல் எண்கள் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் நான் இந்த சமன்பாட்டை முற்றிலுமாக குளோபல் எட்ஜ் டேர்மிலும் எழுத முடியும் எனவே இது என்னுடைய சாய்ஸ் இது போன்று பல செயல் முறைகள் உள்ளன அவ்வாறு நான் எழுதுவதற்கான காரணம் இவ்வாறு நீங்கள் கோடிங் செய்வீர்கள் என்பதை நான் கூறியிருக்கிறேன் நீங்கள் மூன்று அமைப்புகளை உடைய உள்ளீடுகளை பங்க்ஷன் ஆக பெறலாம் அவை லோக்கல் எட்ஜ் எண்கள் இன்டெக்ரல் மூலமாக அவை கேப்பிட்டல் A ஐஅதிகப்படுத்தும் எனவே இது உங்களுடைய ஒரு வரிசை இது b1 b2 b3 b4 b5 இவற்றுக்கு இணையாக உள்ளது எட்ஜ் 5 என்பது மிகவும் உட்புறத்தில் உள்ளது உண்மையில் நான் இவை அனைத்தையும் பெற இயலாது இது எட்ஜ் எண் 5ன் வழியாக செய்யப்படும் சோதனை ஆகும் இது எளிமையான முறையில் b5 என்று எழுத முடியும் இந்த ஒரு சமன்பாட்டை நான் இங்கு எழுதியுள்ளேன் இடதுபுறத்தில் இதே வடிவம் டோட்டல் பீல்டு மற்றும் ஸ்கேட்டர்ட் பீல்டு உருவாக்கத்தில் சமமாக உள்ளது மாணவர் 'b' மட்டும் இங்கே மாற்றமடையும் இல்லையா 'b' எங்கு மாற்றமடைகிறது நாம் முன்பு பார்த்த பாடத்தொகுப்பில் இது ஸ்கேட்டர்ட் ஃ பீல்டு உருவாக்கம் ஆக இருந்தால் நாம் U க்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும் அதனால் மற்றொரு சமன்பாடு இன்சிடென்ட் பீல்டுக்கு சமமாக எழுத வேண்டி இருக்கும் ஆனால் நாம் இதை எளிதாக வைத்திருக்க முயற்சிக்கிறோம் இப்போது நாம் டோட்டல் ஃபீல்டு உருவாக்கத்தை மட்டும் எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆகவே நான் எங்கு பூஜ்ஜியம் அற்ற மதிப்பை வலதுபுறத்தில் பெறுவேன் அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் உள்ளனவா எப்போது b க்களின் மதிப்பு 0 மற்ற மதிப்புகளை பெறும் ஆகையால் இது என்று என் 1 2 3 மற்றும் 4 இவை அனைத்தும் பவுண்டரியில் உள்ளன இது ஒரு மிகவும் சிக்கலான உதாரணம் இங்கே இரண்டு எலிமெண்ட்டுகள் மட்டும் உள்ளன ஆனால் அதிகப்படியான பவுண்டரிகள் அதாவது 1 2 3 மற்றும் 4 பவுண்டரிகள் உள்ளன 5 மட்டும் உட்புறத்தில் உள்ளது ஆனால் உண்மையான வாழ்வியல் முறையில் பெரும்பாலான எட்ஜுகள் உட்புறத்தில் உள்ளன பவுண்டரிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்தக் கேஸில் எல்லா டேர்ம்களிலும் பூஜ்ஜியம் அற்ற மதிப்புகள் வலதுபுறத்தில் நீங்கள் பெறுவீர்கள் இங்கே 1 2 3 4 உள்ளன இதன் வடிவத்தை எவ்வாறு எழுதுவது என்று நாம் ஏற்கனவே கலந்துரையாடினோம் ஆகையால் இது FEMல் 2D வெக்டரில் சமன்பாடுகளின் தொகுப்பை எவ்வாறு ஏற்படுத்துவது என்பதாகும் மாணவர் சார் ஏன் பங்கீடு செய்யப்பட்டஎட்ஜ் 0 வாக மாறுகிறது ஏன் மாறுகிறது மாணவர் ஏன் பங்கீடு செய்யப்பட்ட எட்ஜ் v என்பது பூச்சியமாக மாறுகிறது ஏன் பங்கீடு செய்யப்பட்ட v ஜீரோவாக ஆகிறது என்றால் நாம் முன்னால் சென்று இதைப் பார்ப்போம் நாம் இதை எளிமை ஆக்குவோம் இங்கே இப்போது பாருங்கள் வலது புறத்தில் ஒரு வடிவம் உள்ளது இது பவுண்டரியில் எட்ஜுகளில் மட்டுமே உள்ளது மாணவர் சரி பவுண்டரியில் உள்ள எட்ஜில் T5 என்பது உட்புறத்தில் உள்ளது என்று எடுத்துக் கொண்டோம் இப்போது T5 உட்புறத்தில் உள்ளது உட்புறத்தில் உள்ள பவுண்டரியிலுள்ள T5 எவ்வாறு உள்ளது அது தொடுகோட்டு திசையில் உள்ளதா அல்லது முழுவதுமாக செங்குத்து திசையில் உள்ளதா மாணவர் முழுவதும் செங்குத்தாக உள்ளது முழுவதும் செங்குத்து என்பது சரி இந்த முழுவதுமான செங்குத்து முழு சமன்பாட்டையும் டாட் புரோடக்ட் செய்து பின்பு 0 வில் முடிகிறது வலது புறத்திற்கு உள்ள பங்களிப்பு அந்த எட்ஜ் இணைக்கப்பட்டுள்ள டெஸ்டிங் பங்க்ஷனில் இருந்து வருகிறது உட்புறத்தில் ஒரே மாதிரியான ஜீரோ டாட் ப்ராடக்ட் கொடுக்கப்படுகிறது நீங்கள் இங்கே சிறிதளவு இயற்கணிதத்தை உபயோகப்படுத்த வேண்டும் மாணவர் ஸ்பேர்ஸ் சமன்பாட்டில் U க்களில் பல எலிமெண்ட்டுகள் உள்ளனவா Refer Time 2205 ஸ்பார்ஸ் சமன்பாட்டில் வலதுபுற டேர்ம்கள் பூஜ்ஜியம் அற்ற மதிப்பில் இருப்பதால் இவை பவுண்டரிகளில் இருந்து வருகின்றன இவை அனைத்தும் 0ஐ விட்டுவிடுகின்றன மைனஸ் சைன் உள்ளதா என்பதை கவனமாக பார்த்து உபயோகிக்க வேண்டும் 2D FEMல் இந்த மைனஸ் சைன் பற்றி நாம் பெரிதாக எடுத்துக் கொள்ளத் தேவையில்லை அவ்வாறு எடுத்துக் கொள்ளவில்லை எனில் நோடை அடிப்படையாகக் கொண்ட டேர்மில் இது துல்லியம் அற்றதாக இருக்கும் நான் உட்புற ரெசோனன்ஸ் என்பதைப் பற்றி ஒரு கணக்கை ஏற்கனவே கூறியிருந்தேன் அவை போலியான தீர்வுகளை கொடுத்தன பிசிக்கலாக இல்லாவிட்டாலும் கணிதவியல் ரீதியாக அவை கணக்கை ஸ்பாயில் செய்தன எனவே நீங்கள் ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது என்று நினைத்திருப்பீர்கள் ஆனால் அது அப்படி இல்லை இந்த வெக்டரை அடிப்படையாகக்கொண்ட FEM அந்த கணக்கை ஸ்பாயில் செய்கிறது